இன்றைய வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன் பொறுப்பு கணக்கியலின் முக்கியமான கருத்துக்கள் பற்றி மாநில மின் வாரியங்களின் உதாரணங்கள் மூலமாக நாம் ஏற்கனவே விவாதித்தோம் மிகவும் மோசமான நிதி நிலையில் இருந்த இந்த வாரியங்கள் இந்த நிலைமையை முடிவிற்கான பொறுப்பு யாரிடம் உள்ளது தெளிவாக அறியப்படாத காரணத்தினால் அதாவது உற்பத்தித் துறைக்கு யார் பொறுப்பு பகிர்மான அமைப்பிற்கு யார் பொறுப்பு விநியோகத்திற்கு யார் பொறுப்பு என்பது குறித்து விவாதித்தோம் ஆனால் இப்போது இந்த முழு வாரியமும் வெவ்வேறு நிலைக்கு மாறும்போது வெவ்வேறு பொறுப்பு மையங்களாக பிரிக்கப்படுகின்றன இந்த மூன்று பொறுப்பு மையங்கள் அதாவது உற்பத்தி பகிர்மானம் மற்றும் விநியோக செயல்பாடுகளை என்கின்ற அடிப்படையில் நாம் தெளிவாக பொறுப்புக்களை உணரக்கூடிய அடிப்படையில் பிரித்துள்ளோம் உற்பத்தி மட்டத்தில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா பகிர்மான மட்டத்தில் சிக்கல் உள்ளதா அல்லது விநியோக மட்டத்தில் சிக்கல் உள்ளதா என்பதை நாம் கண்டுபிடிக்க முடிகிறது எனவே இங்கே விஷயங்களை மிகவும் தெளிவுபடுத்தியுள்ளோம் இப்போது மின் வாரியங்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மேம்பட்டு வருகிறது ஏனென்றால் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் மின்சாரத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் இறுதி பயனர்கள் ஆகியோர் பயனடைந்துள்ளனர் இது மேம்பட்டவுடன் டிரான்ஸ்மிஷன் நிறுவனங்களுக்கும் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் நன்றானதொரு நிதிநிலைமை திரும்பி வரத் தொடங்கியுள்ளது எனவே ஒட்டுமொத்த செயல்முறையும் மேம்படுத்தப்பட்டுள்ளது வணிக நிறுவனங்களின் பொறுப்புக் கணக்கியல் அல்லது பொறுப்பு மையங்களின் மைய கருத்து இதுதான் நீங்கள் முழு நிறுவனத்தையும் பிரிக்கும்போது அல்லது முழு நிறுவனத்தையும் அலகுகள் மற்றும் துணை அலகுகளாகப் பிரிக்கும்போது நீங்கள் ஒரு பிரச்சனை இருப்பதைக் கண்டுபிடிக்க முடியும் அது அங்குள்ள சிக்கலை மட்டுமே குறிக்கிறது அங்குள்ள பிழைகளின் வழிகளை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் சிறப்பாக செயல்படக்கூடிய பொறுப்பும் அத்தனை அடையாளம் காணமுடியும் ஏதாவது ஓர் அலகு அல்லது உபஅலகு ஒன்று குறிக்கோளை நோக்கி செயல்படாவிட்டால் அதையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் மேலும் சிறப்பாகச் செய்யக்கூடிய யாராவது இருந்தால் நீங்கள் அவரை ஊக்குவிக்கவும் நீங்கள் அவருக்கு வெகுமதி அளிக்கவும் முடியும் அதைச் செய்ய முடியாத பங்களிக்க முடியாத விரும்பிய தொகையை கொடுக்க முடியாமல் போகிற மற்ற நபர் இருந்தால் அந்த மட்டத்தில் நீங்கள் சரியான நடவடிக்கைகளை எடுத்து கசிவுகள் அல்லது பிழைகளை சரி செய்யலாம் எனவே இந்த முழு அமைப்பும் மேம்படுத்தப்பட்டு மேலும் பலப்படுத்தப்படும் எனவே ஒரு பொறுப்பு மையம் என்பது ஒரு மேலாளருக்கு அல்லது ஒரு குழு மேலாளர்கள் அல்லது பிற ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட செயல்பாடுகளின் தொகுப்பாகும் ஒரு மேலாளர் மேலாளர்கள் குழு மற்றும் பிற ஊழியர்களுக்கு இது பொறுப்பு மையம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் பொறுப்பு மையங்களின் கருத்தை உங்களுடன் இதற்கு முந்தைய விரிவுரைகள் மூலமாக விரிவாக விவாதித்து இருக்கிறேன் இப்போது நாம் பொறுப்பு கணக்கியல் பற்றி பேசுவோம் ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் நிறுவனத்தின் முதன்மைப் பொறுப்பு என்ன என்பதை அடையாளம் காண்பதற்காக பொறுப்பு கணக்கியல் பயன்படுத்தப்படுகிறது நம் நிறுவனம் பல்வேறு நோக்கங்களைக் கொண்டுள்ளது முதலில் பொருள் சரியான விலையில் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் இரண்டாவது நோக்கம் என்பது நாம் பொருளை சரியாகப் பெறுவதற்கும் அதை சேமிப்பதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் பின்னர் பல்வேறு உற்பத்தி நடைமுறைகளுக்கு நாம் பொருள்களை அனுப்ப வேண்டும் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு செயல்முறைகளுக்கு அனுப்ப வேண்டும் பின்னர் இறுதியாக பொருள் உற்பத்தி நிலையத்திலிருந்து சந்தைக்கு அல்லது கிடங்கிற்கு அனுப்பப்படவேண்டும் இந்த வெவ்வேறு நடவடிக்கைகளுக்கு யார் பொறுப்பு அது தெளிவாக வரையறுக்கப்பட்டு அமைக்கப்படவேண்டும் எனவே அமைப்பின் துணைப் பிரிவுகள் அல்லது பொறுப்பு மையங்களால் இந்த நடவடிக்கைகளின் அறிக்கைகளை அடைவதற்கும் வடிவமைப்பதற்கும் பொறுப்பு உள்ளது மேலும் ஒவ்வொரு குறிக்கோள் மேம்பட்ட செயல்திறன் நடவடிக்கைகள் மற்றும் இலக்குகளை அமைப்பின் எந்தப் பகுதிக்கு செயல்படுத்துவது என்பது குறித்த முதன்மைப் பொறுப்பும் உள்ளது எனவே ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் நிறுவனத்தின் ஏதாவது ஓர் அலகு அல்லது துணை அலகு அல்லது பொறுப்பு மையம் பொறுப்பேற்க வேண்டும் இந்த குறிக்கோள்களை அடைவதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை அடையாளம் காண இது பயன்படுகிறது நடவடிக்கைகளின் திட்டஅறிக்கைகளை வடிவமைப்பதற்கும் இந்தப் பொறுப்பு மையங்கள் பங்காற்றுகின்றன இப்போது பொறுப்பு மையங்களின் வகைகள் குறித்து பார்ப்போம் பொறுப்பு மையங்களில் மூன்று வகைகள் உள்ளன என்பதை நான் ஏற்கனவே சுருக்கமாக சொன்னேன் ஒன்று செலவு மையம்கள் இந்த செலவு மையத்தின் செலவு மேலாளர் இதற்கு பொறுப்பாவார் செலவு மையம் என்பது நிறுவனத்தில் உள்ளீடுகளுக்கு பொறுப்பான வெவ்வேறு மையங்களை குறிக்கிறது இரண்டாவது லாப மையம் நிறுவனத்தின் உற்பத்தியை உற்பத்தி இடத்திலிருந்து சந்தையில் விற்பனை செய்யும் இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு பொறுப்பானவர்கள் இலாப மையங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மற்றும் முதலீட்டு மையங்கள் வருவாய் மையம் மற்றும் செலவுகள் மையத்தால் பயன்படுத்தப்படும் முதலீடுகளுக்கு பொறுப்பு ஏற்கிறது எனவே செலவு மைய மேலாளர் செலவுகளுக்கு மட்டுமே பொறுப்பு வருவாய் மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பு இலாப மையத்தின் மேலாளர்களுக்கு உள்ளது ஏனெனில் வருவாயையும் கட்டுப்பாட்டு வழிமுறையின் கீழ் வைத்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட வரையறையில் மற்றும் செலவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் எனவே இதன் பொருள் இறுதியில் லாபம் இருப்பதை உறுதிசெய்ய முடியும் உங்கள் வருவாய் உங்கள் செலவுகள் உங்கள் முதலீடுகள் ஆகியவற்றை கவனித்துக்கொள்ளும் முதலீட்டு மையங்கள் மிகப் பெரியவை ஆகும் பெரும்பாலும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை எவ்வாறு மேம்படுத்துவது அல்லது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த விநியோகம் மற்றும் உற்பத்தி வருமானம் ஆகியவற்றைப் பற்றி நாம் பேசுகிறோம் மேலும் என்னென்ன தொடர்புடைய விஷயங்களில் முதலீடு செய்யப்பட வேண்டும் அந்த முதலீட்டை உறுதி செய்வதும் மற்றும் முதலீட்டு மையங்கள் தொடர்ந்து உள்ளனவா என்று பார்த்துக் கொள்வதும் வெவ்வேறு வழிகளைக் கண்டுபிடித்து முதலீடுகள் செய்யக்கூடிய சாத்தியங்கள்குறித்தும் ஆராய்ச்சி செய்வதும் இந்த மையத்தின் உடைய முக்கிய செயல்பாடுகள் இந்த அமைப்பானது நன்கு செயல்படுவதற்கு சரியான விலை மற்றும் இலாப மையங்கள் வருவாயை விலையுடன் ஒப்பிடுகின்றன மற்றும் செலவு மையங்கள் உள்ளீட்டு செலவுக்கு மட்டுமே பொறுப்பாகும் இங்கு ஒரு பொருள் என்பது ஒரு பொருளுக்கு வடிவத்தை கொடுப்பது அல்லது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதாகும் செயல்திறன் நடவடிக்கைகளைப் பற்றி இப்போது பேசுகிறோம் பொறுப்பு மையங்கள் மற்றும் கணக்கியலுக்குப் பிறகு செயல்திறனின் வெவ்வேறு நடவடிக்கைகள் பற்றி நாம் பேசுகிறோம் செயல்திறனின் நடவடிக்கைகள் என்ன என்பதை முதலில் புரிந்துகொள்வோம் நல்ல செயல்திறன் நடவடிக்கைகள் நிறுவனத்தின் குறிக்கோள்களுடன் தொடர்புடையதாக இருக்கும் மேலும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால நோக்கங்களையும் சரிசமமாக கவனத்தில் கொள்ளும் செயல்திறன் என்பது குறுகிய கால செயல்திறனை அடைவது மற்றும் நீண்ட கால செயல்திறனை அடைவதை உறுதி செய்வது ஆகும் இவை முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளின் நிர்வாகத்தை பிரதிபலிக்கிறது இதனை ஊழியர்களால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும் நல்ல செயல்திறன் நடவடிக்கைகள் நிறுவனத்தின் குறிக்கோள்களுடன் தொடர்புடையது அவை நீண்ட கால மற்றும் குறுகிய கால நோக்கங்களை கருத்தில் கொண்டு சமநிலைப்படுத்துதல் முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளின் நிர்வாகத்தை பிரதிபலித்தல் ஊழியர்களால் உடனடியாக புரிந்து கொள்ளப்படுதல் ஆகியன எளிதில் நடக்கும் எனவே வெவ்வேறு செயல்திறன் நடவடிக்கைகள் உதாரணமாக நாம் எந்த வகையான மூலப்பொருளை வாங்க வேண்டும் எங்கிருந்து வாங்க வேண்டும் பொருளின் தரம் என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் பொருளின் ஒரு யூனிட்டுக்கு என்ன விலை செலுத்த வேண்டும் பின்னர் உற்பத்தி செயல்பாட்டில் இந்த உற்பத்தி எவ்வாறு செய்யப்பட வேண்டும் உற்பத்தியின் தரம் என்னவாக இருக்க வேண்டும் பின்னர் அதை சந்தையில் எவ்வாறு விற்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இதனால் இந்த தரமான பொருட்கள் அதிகபட்ச எண்ணிக்கையில் வாடிக்கையாளர்களை குறைந்த நேரத்திற்குள் மற்றும் குறைந்த செலவில் சென்று அடைகிறது எனவே வெவ்வேறு நோக்கங்களுக்காக வெவ்வேறு செயல்திறன் நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் மேலாளர்கள் மற்றும் பணியாளர்களின் செயல்களால் பாதிக்கப்படுவதால் மேலாளர்கள் மற்றும் பணியாளர்களை மதிப்பீடு செய்வதிலும் வெகுமதி அளிப்பதிலும் இந்த பொறுப்புணர்வு கணக்கியல் கோட்பாடுகள் பயன்படுத்தப்பட வேண்டும் பொறுப்புடன் நியாயமான மற்றும் எளிதில் அளவிடப்படுகிற நுட்பங்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட வேண்டும் அவை செயல்திறன் நடவடிக்கைகளின் இன்னும் சில அம்சங்களை அடையாளம் காணும்ளை வெவ்வேறு செயல்திறன் நடவடிக்கைகள் அவை நாம் பயன்படுத்தப் போகிறோம் அவை வேறுபட்டவை அவை மேலாளர்கள் மற்றும் பணியாளர்களால் பாதிக்கப்பட வேண்டும் எஎன்பதற்காக வெவ்வேறு அம்சங்களைக் கொண்டுள்ளன மேலாளர்கள் மற்றும் பணியாளர்களை மதிப்பீடு செய்வதிலும் வெகுமதி அளிப்பதிலும் நாம் பயன்படுத்தினோம் நாம் நியாயமான நோக்கத்தை வைத்துள்ளோம் மேலும் நியாயமாக அளவிடுகிறோம் அதனால் நாம் தொடர்ந்து உறுதியாக இந்த பொறுப்புணர்வு கணக்குகளை பயன்படுத்துவோமாக பின்னர் நம்மிடம் சில நடவடிக்கைகள் உள்ளன நீங்கள் அதை நிதி அல்லாத நடவடிக்கைகள் என்று அழைக்கலாம் நிதி அல்லாத நடவடிக்கைகள் என்பது அடிப்படையில் நீங்கள் பேசும்போது மொத்த நடவடிக்கைகளை நீங்கள் நிதி மற்றும் நிதி அல்லாதவையாகப் பிரிக்கலாம் நிதி நடவடிக்கைகள் முதலீட்டோடு தொடர்புடையவை அவை செலவு தொடர்பானவை அவை இலாபங்களுடன் தொடர்புடையவை மற்றும் இறுதி நோக்கம் என்னவென்றால் அந்த உற்பத்தியைச் செய்வதற்கான அல்லது சேவையை உருவாக்குவதற்கான செலவு என்ன எவ்வளவு முதலீடு திரும்பியுள்ளது என்பதாகும் வெளியீட்டின் அதிகபட்சத்தை உறுதி செய்யும் அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நிதி நடவடிக்கைகள் என்று அழைக்கப்படுகின்றன இது தவிர சில நிதி சாராத நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் மற்றும் நிதி அல்லாத நடவடிக்கைகள் சேவையின் தரத்தின் அடிப்படையில் உள்ளன வாடிக்கையாளர்களுக்கு விற்பனைக்குப் பிறகு செயல்முறையின் செயல்திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் எனவே இது மட்டும் நமது உற்பத்தி சார்ந்த பணி கிடையாது பொருட்களை விற்க வேண்டும் பொருட்களை விற்றால் வாடிக்கையாளருக்கு சேவையாற்ற வேண்டும் மேலும் அதன் மூலம் அவர்களிடமிருந்து பணத்தை திரும்ப எடுத்து தயாரிப்பு அல்லது விற்பனை சேவையை தொடர வேண்டும் வழக்கமான செயல்பாட்டில் இது தொடர்ந்து இருக்க வேண்டும் எனவே விற்பனைக்குப் பின் சில நடவடிக்கைகள் முக்கியம் எடுத்துக்காட்டாக நாங்கள் இங்கே சில உதாரணங்களை வழங்கியுள்ளோம் அமெரிக்காவின் தொலைத் தொடர்பு நிறுவனமான ஏ டி அண்ட் டி AT T யுனிவர்சல் கார்டு நிறுவனம் வாடிக்கையாளர் விசாரணை செயல்முறைக்கு பதினெட்டு செயல்திறன் நடவடிக்கைகளைப் பயன்படுத்துகிறது வாடிக்கையாளர்களை திருப்தி அடைவதற்கும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கும் அவர்களுக்கு மதிப்பை வழங்குவதற்கும் இந்த செயல்முறைகளை பயன்படுத்தியுள்ளனர் இதேபோல் சாம்சங் மற்றும் எல்ஜி எலெக்ட்ரானிக்ஸ் வாடிக்கையாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண குறைந்தபட்சம் மூன்று வேலை நாட்கள் அதிகபட்சம் மூன்று வேலை நாட்கள் என்கின்ற அடிப்படையில் செயல்பாடுகளை அமைத்துள்ளனர் தொலைதூர பகுதியில் அதிகபட்சம் மூன்று வேலை நாட்கள் எடுத்துக் கொள்கிறது உதாரணமாக யாரோஒருவர் டெல்லியில் இருந்து வண்ணத் தொலைக்காட்சி வாங்கினார் இந்த தொலைக்காட்சி பெட்டி கிராமப்பகுதியில் உபயோகிக்கப்பட்டு வருகிறது வண்ணத் தொலைக்காட்சி செயல்படாதபோது அதற்கு ஒரு சேவை தேவைப்பட்டால் நிறுவனம் அல்லது நிறுவனத்தின் பிரதிநிதியால் சரிபார்க்கப்பட வேண்டும் மின்னணு புகார்கள் முறைமையில் நீங்கள் புகார் அளிக்கும்போது அந்த நபர் நாட்டின் எந்தப் பகுதயில் இருந்தாலும் அவருக்கு தேவைப்படுகின்ற சேவை மூன்று நாட்களுக்குள் அடையும் மேலும் உள்ளூர் பகுதிகளில் நகர்ப்புறங்களில் புறநகர் பகுதிகளில் இருந்தாலும் சேவையானது சில மணி நேரங்களுக்குள் அடையும் எனவே பன்முக கலாச்சாரம் கொண்ட இந்தியாவில் வாடிக்கையாளர் சேவை நிச்சயமாக மேம்பட்டுள்ளது நீங்கள் இப்போது பார்த்திருக்கலாம் முன்னதாக ஒரு நிலைமை இருந்தது நீங்கள் ஒரு மின்னணு தயாரிப்பு வாங்கினால் ஒரு வண்ண டிவி அல்லது குளிர்சாதன பெட்டி சலவை இயந்திரம் மற்றும் அது ஒழுங்கற்றதாகிவிட்டால் உங்கள் பேச்சைக் கேட்க யாரும் இல்லை விற்பனையாளர் உங்கள் பேச்சைக் கேட்க மாட்டார் நிறுவனத்தின் சரியான சேவை மையம் கிடைக்கவில்லை மற்றும் எந்த வழியும் இல்லை நிறுவன மட்டத்தில் நீங்கள் கேட்க யாரும் இல்லை எனவே நீங்கள் தயாரிப்பை தூக்கி எறிய வேண்டும் அல்லது அதை உங்களுக்கு விற்ற அதே நபரால் சரிசெய்ய கூடுதல் பணத்தை நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் ஆனால் இப்போது இந்த பன்னாட்டு கலாச்சாரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இரண்டு விஷயங்களையும் பிரித்துள்ளனர் ஒன்று விற்பனையும் சேவையும் வேறுபட்டது ஒரு நிறுவனம் சந்தையில் தயாரிப்புகளை விற்பனை செய்வார்கள் அவர்கள் நிறுவனங்களின் விநியோகம் மற்றும் விற்பனையாளர்கள் ஆவர் சேவை என்பது முற்றிலும் மாறுபட்டது சேவை வேறு மாற்று நிறுவனத்தால் வழங்கப்படுகின்றன நிறுவனத்தின் சரியான குறிப்புகள் கீழ் தனியார் தனிநபர்கள் சேவையாற்றலாம் எனவே நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது ஏதேனும் சிக்கலை உருவாக்கினால் நீங்கள் சொல்ல விரும்பினால் அதை சரிசெய்யவும் ஒரு முறை உள்ளது வாடிக்கையாளர் பராமரிப்பு கட்டணமில்லா எண் நீங்கள் அந்த எண்ணை அழைக்கலாம் நமது தொலைபேசி அழைப்பினை விற்பனையாளர் உடைய பிரதிநிதி ஏற்கின்றார் சேவை மையம் நமது அழைப்புகளுக்கு பதில் கொடுக்கின்றார்கள் சேவை மைய பிரதிநிதி உங்களது பிரச்சினைகளை கையாளுகிறார்கள் மேலும் உங்கள் பொருளுக்கான உத்திரவாதம் இருக்கிறதா அல்லது உத்திரவாதம் முடிந்துவிட்டதா என்று வினவுகின்றார்கள் மேலும் அவர்களால் அதிகபட்சம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்றும் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இவை அனைத்தும் என்னவென்றால் அவர்கள் ஏன் அதைச் செய்கிறார்கள் ஏன் அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை இவ்வளவு சிறப்பாக கவனித்துக்கொள்கிறார்கள் குறைந்த செலவில் வாடிக்கையாளர் உடைய பரிபூரண திருப்திக்காக சேவைகள் தயாரிப்பு நிறுவனங்களால் உலகெங்கும் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது எனவே வாடிக்கையாளர் சேவை மேம்பட்டு உள்ளது மற்றும் இரண்டு பொறுப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஒன்று விற்பனை மையம் மற்றொன்று விற்பனைக்குப் பின் சேவை மையம் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் விற்பனை சேவை மையங்களுக்குப் பிறகு இரண்டு நிகழ்வுகளிலும் மக்கள் திருப்தி அடைந்துள்ளனர் மின்னணு நிறுவனங்களுக்கும் மட்டுமல்ல மற்ற நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் எடுத்துக்காட்டாக இந்த பன்னாட்டு கார் உற்பத்தி நிறுவனங்கள் சில கார்களை விற்றால் சில கார்கள் சில உற்பத்தி குறைபாடுகளை உருவாக்குகின்றன என்று கலாச்சாரம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது ஆகவே காரில் ஏதேனும் குறைபாடு இருப்பதாக வாடிக்கையாளருக்குத் தெரியாது ஆனால் நிறுவனத்திற்கு அது தெரியும் முழுக்க முழுக்க சில குறைபாடுகள் உள்ளன மேலும் அவை எல்லா வாகனங்களையும் சந்தையிலிருந்து திரும்பப்பெற நினைவுபடுத்துகின்றன வாகனத்தை திருப்பி அனுப்புவதற்காக அவர்கள் பணம் செலுத்துகிறார்கள் பெட்ரோலுக்கு பணம் செலுத்துகிறார்கள் குறைபாடுள்ள பாகங்களை இலவசமாக சரிசெய்கிறார்கள் எதிர்காலத்தில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் ஏதேனும் குறைபாடு வந்தால் உங்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு உதவ நாங்கள் இங்கே இருப்போம் என்று வாடிக்கையாளருக்குத் தெரிவிக்கிறார்கள் எனவே இதன் பொருள் என்னவென்றால் வாடிக்கையாளருக்கு சிறப்பாக சேவை செய்யும் கலாச்சாரம் வாடிக்கையாளரை உங்கள் முதலாளியாகக் கருதி ஒட்டுமொத்தமாக நிறுவனத்தின் செயல்திறனை மேம்படுத்துகிறது எனவே இது ஒரு வகையான செயல்திறன் அளவீடு அல்லது நிர்வாகக் கட்டுப்பாட்டு அமைப்பை உறுதிசெய்கிறது என்று பொருள் பின்னர் நிதி அல்லாத நடவடிக்கைகள் பெரும்பாலும் மோசமான நிதி அல்லாத செயல்திறனின் விளைவுகள் கணிசமான நிலையை இழக்கும் வரை நிதி நடவடிக்கைகளில் காண்பிக்கப்படாது உதாரணமாக நாங்கள் சந்தையில் தயாரிப்புகளை விற்பனை செய்கிறோம் ஆனால் நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்களை கவனித்துக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் மெதுவாகவும் சீராகவும் மக்கள் விரக்தியடையத் தொடங்குவார்கள் அவர்கள் தயாரிப்பைப் பயன்படுத்துவதை நிறுத்தலாம் இந்தச் செய்தி சந்தையில் பரவக்கூடும் அது இந்த நிறுவனத்தின் தயாரிப்பை வாங்க வேண்டாம் அது நல்லதல்ல அது ஒழுங்கற்றதாகிவிட்டால் அவர்கள் உங்களை கவனித்துக் கொள்ளப் போவதில்லை இதுபோன்ற நிலைமை நிறுவனத்தினுடைய லாபம் ஈட்டக்கூடிய தன்மையை மிகவும் பாதிக்கும் அதனால் என்ன நடக்கும் இது அடிப்படையில் குறைபாடு இது அடிப்படையில் விற்பனைக்குப் பிந்தைய சேவையின் பற்றாக்குறை இது அடிப்படையில் வாடிக்கையாளர் சேவையின் பற்றாக்குறை ஆனால் அதன் விளைவு இப்போது நிதி விளைவுகளாக மாறுகிறது நிதி அல்லாத விளைவு நிதி விளைவின் நிதி காரணங்களைக் கொண்டுள்ளது மற்றும் அவை சிக்கலை உருவாக்கப் போகின்றன எனவே அந்த நேரத்தில் நாம் தெரிந்துகொள்ளும்போது இந்தச் சிக்கல் ஏன் வந்துவிட்டது என்று பகுப்பாய்வு செய்யும்போது குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையை இழந்துவிட்டதாக நான் நினைக்கிறேன் மேலும் மாற்று நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களாக ஏற்கனவே மாறிவிட்டனர்ளாக புதிய நிறுவனம் அல்லது புதிய சப்ளையர்கள் மற்றும் அவர்கள் ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் முன்னாள் வாடிக்கையாளர்களாகிவிட்டனர் அந்த வாடிக்கையாளர்களை உங்களிடம் மீண்டும் கொண்டு வருவது சில நேரங்களில் அது மிகவும் கடினமாகிவிடும் எனவே எங்களுக்கு நன்கு வரையறுக்கப்பட்ட நன்கு பொருத்தப்பட்ட செயல்திறன் அளவீடு மற்றும் மிகவும் பயனுள்ள நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு என்று அழைக்கப்படும் ஒரு அமைப்பு தேவை இது முழு செயல்முறையையும் மிகவும் திறம்பட மற்றும் மிகவும் கவனமாக மதிப்பீடு செய்ய நமக்கு உதவும் பின்னர் இங்கே நாம் பேசுவது என்னவென்றால் நாங்கள் அதைப் பற்றி பேச வேண்டும் அதாவது நீங்கள் விரும்பினால் உங்கள் வாடிக்கையாளரைப் பற்றி கவனமாக இருங்கள் பயனுள்ள நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறையை நீங்கள் உறுதிப்படுத்த விரும்பினால் சிறந்த நிர்வாகக் கட்டுப்பாட்டு அமைப்பு பயனுள்ள மேலாண்மை கட்டுப்பாட்டு அமைப்பு இந்த மூன்று முக்கியமான தூண்களைப் பார்க்க வேண்டும் ஒன்று தரம் இரண்டாவது உற்பத்தித்திறன் மூன்றாவது வாடிக்கையாளரின் திருப்தி நீங்கள் தயாரிக்கும் தயாரிப்பு எதுவாக இருந்தாலும் அது ஒரு தரமான தயாரிப்பாக இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்த்தால் இந்தியாவில் வெவ்வேறு சந்தைகள் இந்தியாவில் வெவ்வேறு தயாரிப்புகள் நீங்கள் எந்த தயாரிப்பு பற்றியும் பேச முடியும் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசுகிறீர்கள் மின் தயாரிப்புகளைப் பற்றி பேசுகிறீர்கள் உங்கள் கார் தொழில் இரு சக்கர வாகனத் தொழிலைப் பற்றி பேசுகிறீர்கள் எல்லா இடங்களிலும் நாம் வருவதைப் பார்க்கிறோம் எங்கிருந்தாலும் பன்னாட்டு நிறுவனங்களின் சிறந்த தரமான தயாரிப்புகள் மக்களைச் சென்றடைகின்றன சிறந்த தரமான சேவைகள் மக்களைச் சென்றடைகின்றன இறுதியில் இப்போது விநியோகப் பக்கம் மேம்பட்டுள்ளது உற்பத்தியாளர் மற்றும் சப்ளையர்களுக்கான போட்டி சந்தையில் அதிகரித்துள்ளது எனவே ஒவ்வொரு உற்பத்தியாளர்களின் ஒட்டுமொத்த முக்கியத்துவமும் தரத்தில் உள்ளது சேவைத் துறையில் கூட நீங்கள் பேசும் மொபைல் தொலைபேசி துறைதுறையில் தொலைத்தொடர்பு என்கின்ற அரசு சார்புடைய நிறுவனம் உள்ளது சந்தையில் பல பிளேயர்கள் இருக்கும்போது இப்போது அவர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் உங்கள் தொலைபேசி துறையில் குரல் தரம் மிகவும் நன்றாக இருக்கிறது இணைய வேகம் மிகவும் நன்றாக இருக்கிறது நீங்கள் அனைவரும் சொல்லும் தகவல் தொடர்பு சேவைகள் மிகவும் பயனுள்ள மற்றும் வேகமானவை மேலும் வாடிக்கையாளருக்கு சிறந்த முறையில் சேவை செய்யுங்கள் தொலைதொடர்புத் துறை என்று அழைக்கப்படும் இந்ததுறை இந்தியாவில் தொலைபேசி வசதியை மட்டுமே விற்பவர்கள் இப்பொழுது சேவைக்காக பல மையங்கள் உள்ளதையும் கூர்ந்து நோக்க வேண்டும் அதாவது அவர்கள் எந்தவிதமான சேவையையும் அளித்து வந்தனர் அல்லது வாடிக்கையாளரின் தேவைகளைப் பூர்த்தி செய்து வந்தனர் இன்று ஒவ்வொரு துறையிலும் அது உற்பத்தியாக இருந்தாலும் அது சேவைத் துறையாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் சிறந்த தரம் சிறந்த தயாரிப்பு மற்றும் அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை திருப்திகரமாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் அதற்காக அவர்கள் முதலில் தரமான பொருட்களை தயாரிக்கிறார்கள் ஏனெனில் இங்கே நீங்கள் வசூலிக்கும் விலைக்கும் நீங்கள் வழங்கும் தரத்திற்கும் ஒரு பொருத்தம் இருக்க வேண்டும் நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மதிப்பை வழங்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு வாடிக்கையாளரை ஒரு முறை அல்லது இரண்டு முறை முட்டாளாக்கலாம் ஆனால் எப்போதும் அவ்வாறு செய்ய இயலாது அவர் அடுத்த முறை உங்களிடம் திரும்பி வரமாட்டார் அவர் உங்கள் பேச்சைக் கேட்க மாட்டார் அல்லது உங்கள் தயாரிப்பை வாங்க விரும்புவதில்லை இந்த செய்தி சந்தையில் மிக வேகமாக பரவுகிறது எனவே தரம் என்பது ஒரு நல்ல பயனுள்ள கட்டுப்பாட்டு அமைப்பு நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்பு முறை மூலமாக தரத்தினை உறுதிசெய்ய செயல்முறையை தொடங்கலாம் இது மிக முக்கியமான மற்றும் நிதி சாராத நடவடிக்கைகளில் ஒன்றாகும் எனவே இதுதான் காலத்தின் அடையாளமாக திகழ்கிறது இரண்டாவது உற்பத்தித்திறன் நிறுவனத்தில் உற்பத்தித்திறனை நீங்கள் மேம்படுத்தும்போது அதன் முதல் விளைவு என்னவென்றால் உற்பத்தி செலவைக் குறைப்பதன் அடிப்படையில் மற்றும் உற்பத்தி செலவு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது அது குறைக்கப்படுகிறது பின்னர் நிச்சயமாக விலை நிர்ணயம் குறையும் நீங்கள் வாடிக்கையாளருக்கு நல்ல தரமான தயாரிப்பை மிகக் குறைந்த அல்லது போட்டி விலையில் வழங்க முடியும் அந்த விஷயத்தில் உங்கள் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைகிறார்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார்கள் அவர்கள் நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் எனவே வாடிக்கையாளர்களும் திருப்தி அடைகிறார்கள் நிறுவனமும் திருப்தி அடைகிறது இவ்விருவரும் வெற்றி வெற்றி சூழ்நிலையில் உள்ளனர் எனவே உற்பத்தித்திறன் பற்றி நீங்கள் பேசும்போது உற்பத்தி விகிதத்தை உள்ளீடு மற்றும் வெளியீட்டு விகிதத்தின் அடிப்படையில் வரையறுக்கிறோம் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான உள்ளீடுகளுக்கு உள்ளீட்டு அலகுகளில் எவ்வளவு வெளியீட்டை நாம் கொண்டிருக்க முடிந்தது எனவே உங்கள் உற்பத்திசெயல்முறைகள் திறமையானவை என்றால் உங்கள் உள்ளீடுகள் திறமையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சிறந்த வெளியீட்டை எதிர்பார்க்கலாம் மிகச் சிறந்த தரமான வெளியீட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றும் வெளியீடு அதிகரித்தால் வெளியீட்டின் தரம் அதிகரிக்கிறது விலை குறைகிறது நிச்சயமாக உற்பத்தித்திறன் காரணமாக வெளியீட்டு விகிதத்திற்கு சிறந்த உள்ளீடு நிகழ்ந்தன இறுதியாக உங்கள் தரம் நன்றாக இருந்தால் உற்பத்தித்திறன் சரியாக இருந்தால் உற்பத்தித்திறனின் விளைவு நிச்சயமாக தரத்திலும் விலையிலும் இருக்கும் அதனால் என்ன நடக்கும் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளருக்கு நல்ல தரமான தயாரிப்புகளுடன் சேவை செய்யும் போது மிகவும் நியாயமான விலையில் அவர் ஒரு திருப்தியான வாடிக்கையாளராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நீண்ட காலத்திற்கு பலன்களைப் பெறுவீர்கள் எனவே இந்த செயல்முறை தரம் உற்பத்தித்திறன் மற்றும் திருப்தி பற்றி நாம் பேசுகிறோம் இவைகள் மேலாண்மை கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வதற்கான மிக வலுவான தூண்களாக அமையும் கண்காணிப்பு மற்றும் முடிவுகளை வெளியிடுவது குறித்து இப்போது பார்ப்போம் முடிவுகளை கண்காணித்தல் மற்றும் புகாரளித்தல் என்பது நிர்வாக கட்டுப்பாட்டு அமைப்புகளின் மையத்தில் கருத்து மற்றும் கற்றல்ஆகும் திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டு செயல்பாட்டின் அனைத்து புள்ளிகளிலும் நிர்வாக மற்றும் ஊழியர்களின் அனைத்து மட்டங்களிலும் மற்றும் வாடிக்கையாளர்களிடமிருந்தும் பயனுள்ள தகவல் தொடர்பு இருப்பது அவசியம் உங்களிடம் திறன் இல்லையென்றால் தகவல் நடவடிக்கைகளைச் சொல்லுங்கள் எங்காவது ஒரு தகவல் தடை உள்ளது என்றால் இதன் பொருள் கீழ் மட்ட ஊழியர்கள் நடுத்தர மட்டத்திலோ அல்லது உயர்மட்ட நிர்வாகத்திலோ என்ன சொல்ல விரும்புகிறார்கள் அது எட்டவில்லை என்றால் அவர்களுக்கு அவர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாது என்று பொருள்படும் அவர்களின் பிரச்சினைகள் மீண்டும் தீர்க்கப்படாவிட்டால் இறுதியாக அவர்கள் மிகவும் கடினமான விவகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்களால் ஏராளமான ஊழியர்களை அதிருப்தி அடைந்துள்ளனர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் திருப்தியடையாத நிறைய ஊழியர்களிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் இரண்டாவது நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் நிறுவனத்திற்கும் இடையிலான தொடர்பு அல்லது நிறுவன ஊழியர்களுடன் பேசும்போது அமையும் சில சமயங்களில் நிறுவனங்கள் சந்தை ஆராய்ச்சி நிறுவனங்களிடமிருந்து அந்த தகவலை வாங்குவதற்கு பெரும் தொகையை செலவிடுகின்றன வாடிக்கையாளர்கள் நம்மைப் பற்றி எப்படி உணருகிறார்கள் வாடிக்கையாளர்கள் தயாரிப்புகளைப் பற்றி எப்படி உணருகிறார்கள் சந்தையில் உள்ள ஒட்டுமொத்த நற்பெயரைப் பற்றி வாடிக்கையாளர்கள் எப்படி உணருகிறார்கள் என்பது போன்ற தகவல்கள் மிகவும் முக்கியமானது எனவே சில நேரங்களில் நிறுவனத்தின் சொந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பிரிவுகள் அந்தத் தகவலைச் சேகரிக்கின்றன சில சமயங்களில் அவை தாங்களாகவே செய்யமாட்டார்கள் அவர்கள் இந்த தகவலை அவுட்சோர்ஸ் செய்கிறார்கள் இறுதியாக இந்த தகவலை தொடர்ந்து வைத்திருக்கும் சந்தை ஆராய்ச்சி நிறுவனங்களிடமிருந்து வாங்குகிறார்கள் சந்தையில் உள்ள பல்வேறு தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தோல்விவெற்றி அல்லது பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் நிறுவனத்தில் முக்கியமான முடிவுகளை செயல்படுத்த அந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது ஒரு வெற்றிகரமான அமைப்பு மற்றும் சாதனைகளின் நடவடிக்கைகள் பற்றி நாம் பேசுகிறோம் இப்போது இந்த பிரமிட் ஒரு வெற்றிகரமான நிறுவனத்தின் அமைப்பு முறை எனலாம் அப்படி என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவப் போகிறது இந்தப் படம் மேலும் வேறுபட்ட நிறுவன நோக்கங்களை அடைவதற்கான முக்கியமான நடவடிக்கைகள் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவப் போகிறது இப்போது முதலில் நிறுவன கற்றலுடன் தொடங்குவோம் இது மிகப் பெரிய வழிமுறையாகும் இங்குள்ள வலுவான பகுதி நிறுவன கற்றல் என்பது எந்தவொரு முன்னேற்றத்திற்கும் அல்லது எந்தவொரு பயனுள்ள கட்டுப்பாட்டு அமைப்பு அல்லது எந்தவொரு நிறுவனத்திலும் வைக்கப்பட வேண்டிய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையாகும் எனவே ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்தல் வருவாயைப் பார்ப்பது பின்னர் ஊழியர்களின் திருப்தி மதிப்பெண்கள் இங்கே முக்கியம் முதலாவதாக உங்கள் உள் பங்குதாரர்களை நிறுவனத்திற்குள் மிகவும் திருப்தியுடன் வைத்திருக்க வேண்டும் நமக்கு இரண்டு முக்கியமான பங்குதாரர்கள் உள்ளனர் அவர்கள் உள் மற்றும் வெளிப்புற பங்குதாரர்கள் உள பங்குதாரர்கள் உங்கள் ஊழியர்கள் உங்கள் சப்ளையர்கள் உங்கள் நடுத்தர மட்ட நிர்வாகம் மற்றும் உங்களுடையதும் கூட எனவே அவர்களை நீங்கள் சொல்வது போல் அழைக்கலாம் சில ஆலோசகர்களும் நிறுவனத்திற்குள் சில பகுதி வேலைகளைச் செய்கிறார்கள் அவர்கள் அனைவரும் திருப்தி என்றால் உங்கள் சப்ளையர்களும் திருப்தி அடைகின்றனர் அவர்கள் உங்களுக்கு உள்ளீடுகள் மற்றும் மூலப்பொருட்களை வழங்குகிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்குத் தேவையான தொகையையும் சரியான நேரத்தில் ஒப்பந்தப்படி பெறுகிறார்கள் உங்கள் ஊழியர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனித்துக் கொள்ளப்பட்டால் அவர்கள் முறையாகப் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் முறையாக வழங்கப்படுகின்றன மேலும் அவர்கள் உங்களுக்கு நிறுவன வளர்ச்சிக்கு உந்துதலாக இருப்பார்கள் இதேபோல் இலக்குகளை அமைப்பதன் மூலம் உங்கள் வருவாய் ஒட்டுமொத்த வருவாய் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் சிறந்த உள்ளீடுகளை வழங்குவதன் மூலமும் மொத்த உற்பத்தியின் அடிப்படையில் செயல்திறனை அளவிடுவதன் மூலமும் அந்த உள்ளீடு வெளியீட்டு உறவு மற்றும் உற்பத்தித்திறனை தவறாமல் கவனித்துக்கொள்வது மற்றொரு முக்கியமான விஷயமாக இருக்கும் ஊழியர்களின் திருப்தி மதிப்பெண் அதாவது ஊழியர்களின் திருப்தி மதிப்பெண்ணைக் கணக்கிடுவது மற்றொரு விஷயம் ஆகவே இந்த பிரமிட்டின் பரந்த கூறுகளை இது வலுப்படுத்துகிறது என்று நீங்கள் அர்த்தப்படுத்தினால் என்ன நடக்கப்போகிறது என்பதை கவனிக்கவும் அதன் அடுத்த தாக்கம் இருக்கப்போகிறது மேலும் அந்த தாக்கம் வணிக செயலாக்க மேம்பாடுகளின் விதிமுறைகள் ஆகும் அவை அவர்களின் வணிக செயல்முறைகளை மேம்படுத்தப் போகின்றன உங்கள் சுழற்சி நேரம் குறையப் போகிறது உங்கள் குறைபாடுகள் குறையப் போகிறது மற்றும் உங்கள் செயல்பாட்டு செலவுகள் குறையப் போகின்றன அவை கட்டுப்பாட்டில் இருக்கப் போகின்றன எனவே நீங்கள் முதல் தூணின் முதல் அடித்தள மட்டத்தில் பணத்தை செலவிட்டீர்கள் எனவே மேம்பட்ட முடிவுகளை இரண்டாவது மட்டத்தில் கண்டறிந்தீர்கள் எனவே முதல் மட்டத்தில் முதலீடு செய்த கூடுதல் நிதி எதுவாக இருந்தாலும் அது இரண்டாம் மட்டத்தில் முடிவுகளை வழங்கியது மற்றும் உங்கள் வணிக செயல்முறைகள் மேம்பட்டுள்ளன பின்னர் உங்கள் வணிக செயல்முறைகள் மேம்படுத்தப்பட்டதும் உங்கள் நிறுவனத்திலிருந்து வெளிவரும் உங்கள் தயாரிப்பு சிறந்தது அந்த தயாரிப்பின் விலை சிறந்தது விற்பனைக்குப் பிறகு சேவைகள் மிகவும் நன்றாக இருந்தால் மற்றும் சுழற்சி நேரத்தைக் குறைக்கும்போது நீங்கள் தயாரிப்பில் உள்ள குறைபாடுகளை அகற்றுவீர்கள் மற்றும் அந்த நடவடிக்கைகளின் விலையை கட்டுக்குள் வைத்திருங்கள் அந்த நன்மைகள் அனைத்தும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படலாம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த நன்மைகளை நீங்கள் வழங்கும்போது வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரு திருப்திகரமான வாடிக்கையாளர் எந்தவொரு அமைப்பினதும் வலுவான தூணாகும் இது சந்தையில் மிகச் சிறந்த வெற்றிக்கான காரணம் மற்றும் திருப்திகரமான வாடிக்கையாளர் தான் அது நிரந்தரமானது எனவே நீங்கள் அதை நிறுவனத்திற்கு ஒரு ஆதரவாக அழைக்கலாம் இப் இட்ஏனெனில் இறுதியில் நாம் நம் வாடிக்கையாளர்களுக்கான சந்தையில் இருக்கிறோம் நம் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியடையவில்லை என்றால் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையவில்லை என்றால் இறுதியில் அந்த அமைப்பின் அடிப்படை நோக்கம் பயனற்றதாக போய்விடும் எனவே அந்த கற்றல் செயல்முறையை செயல்படுத்தி நிறுவனத்தில் கற்றலுடன் தொடங்குகிறோம் பின்னர் மேம்படுத்தப்பட்ட வணிக செயல் முறைகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை திருப்தி அடைய வைக்கிறோம் பின்னர் இந்த மூன்று தூண்கள் மிக மிக வலுவானவை மேலும் நீங்கள் அதை பலப்படுத்தலாம் இறுதியாக ஒட்டுமொத்த நிதி பலங்கள் என்பதன் பொருள் ஒட்டுமொத்தமாக நிறுவனத்தின் நிதி சிறந்த நிதி செயல்திறன் மற்றும் நிறுவனத்தின் நிதி வலிமை ஆகியவை தயாரிப்பு லாபத்தின் அடிப்படையில் மேம்படுகின்றன மற்றும் வட்டி மற்றும் வரிக்கு முன் வர வேண்டிய லாபத்தை சம்பாதிக்கின்றன எனவே ஒவ்வொரு நிறுவனத்தின் இறுதி இலக்கானது நம்மால் முடிந்த அளவு சிறப்பான வேலைகளை செய்து சிறப்பான பொருட்களை உற்பத்தி செய்து அதற்கான சேவையை கொடுத்து வாடிக்கையாளரை திருப்திகரமாக வைத்திருப்பதே எனவே நீங்கள் இதைச் செய்தால் நீங்கள் ஒரு நல்ல மிகச் சிறந்த நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறையை வைக்க முடிந்தது என்பதன் அர்த்தம் இதன் விளைவாக உங்கள் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைகிறார்கள் உங்கள் ஊழியர்கள் திருப்தி அடைகிறார்கள் எனவே செயல்திறன் சிறந்தது தயாரிப்பு சிறந்தது சேவை சிறந்தது மற்றும் ஒட்டுமொத்தமானது உங்கள் விற்பனை அதிகரிக்கப்படும் பொருள்கள் சந்தை இடப்பட்ட சந்தைகள் அதிகரிக்கப்படும் மற்றும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வலிமையும் மேம்படும் இது சிறந்த மேம்பட்ட நிதி செயல்திறன் அதிகரித்த விற்பனை செலவைக் குறைத்தல் மற்றும் நிறுவனத்தின் இலாபங்களை மேம்படுத்துதல் அவற்றிற்கு உதவும் மற்றும் நிறுவனத்தின் லாபம் மேம்படும் போது மிகச் சிறந்த மிகவும் நெறிமுறை அமைப்புகளில் பணிபுரியும் போது ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தப்படும் மற்றும் அமைப்பின் செயல்திறன் அதிகரிக்கும் அடுத்ததாக நாம் பார்க்கும் நுட்பமானது பிரபலமான ஹார்வர்ட் பேராசிரியர் ராபர்ட் கப்லான் உருவாக்கியது ஆகும் நிர்வாகக் கட்டுப்பாட்டு முறைமையை உறுதி செய்வதற்கான ஒரு நுட்பத்தை அவர் கொடுத்துள்ளார் அந்த நுட்பமானது பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு சமச்சீர் மதிப்பெண் அட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த நுட்பம் சமச்சீர் இருப்பு ஸ்கோர்கார்டில் உள்ளது இதன் பொருள் என்னவென்றால் அங்குள்ள ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு ஸ்கோர்கார்டு இருக்க வேண்டும் வேறுபட்ட வழிகளைக் கொண்டிருக்க வேண்டும் செயல்திறன் பகுதிகள் அடையாளம் காணப்படுகின்றன என்று சொல்ல வேண்டும் மேலும் செயல்திறன் நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் சில மதிப்பெண்களை நாம் கொடுக்க வேண்டும் இறுதியாக நிறுவனத்தின் மதிப்பெண்ணை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு சீரான ஸ்கோர்கார்டு என்று அழைக்கப்படுகிறது எல்லாவற்றிற்கும் விரும்பிய முக்கியத்துவம் தகுதியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் விரும்பிய முக்கியத்துவத்தை அல்லது தகுதியான முக்கியத்துவத்தை வழங்கினால் நிச்சயமாக உங்கள் நிறுவனத்தின் செயல்திறன் சீரானதாக இருக்கும் எனவே சீரான ஸ்கோர்கார்டு என்பது செயல்திறன் அளவீட்டு மற்றும் அறிக்கையிடல் முறையாகும் இது நிதி மற்றும் நிதி அல்லாதவற்றுக்கு இடையில் சமநிலையைத் தாங்கும் அதாவது இயக்க நடவடிக்கைகள் ஆகும் இது செயல்திறனை வெகுமதிகளுடன் இணைக்கிறது மற்றும் இது நிறுவன இலக்குகளின் பன்முகத்தன்மைக்கு வெளிப்படையான அங்கீகாரத்தை அளிக்கிறது எனவே மூன்று முக்கியமான விஷயங்கள் சீரான மதிப்பெண் என்பது செயல்திறன் அளவீட்டு மற்றும் அறிக்கையிடல் முறையாகும் இது நிதி மற்றும் நிதி அல்லாத வழிமுறைகள் இயக்க நடவடிக்கைகளுக்கு இடையில் சமநிலையைத் தாங்கும் நிதி நடவடிக்கைகள் முக்கியம் நிதி சாராத நடவடிக்கைகளும் முக்கியம் அது இருவருக்கும் சமமான முக்கியத்துவத்தை அளிக்கிறது ஏனென்றால் உங்கள் உற்பத்தி சிறப்பாகவும் உங்கள் வழிமுறையாகவும் இருந்தால் நிச்சயமாக செலவு கட்டுப்பாட்டில் இருக்கும் விற்பனை விலை கட்டுப்பாட்டில் இருக்கும் எனவே நிதி மற்றும் நிதி சாராத நடவடிக்கைகள் இரண்டும் முக்கியம் இது செயல்திறனை வெகுமதிகளுடன் இணைக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த செயல்திறன் மேம்பட்டால் நம் ஊழியர்களுக்கு சிறந்த மற்றும் மேம்பட்ட வெளியீட்டை வழங்குவதற்கு பொறுப்பான நபர்களுக்கு நிச்சயமாக வெகுமதி அளிக்க முடியும் நிறுவன இலக்குகளின் பன்முகத்தன்மைக்கு இது வெளிப்படையான அங்கீகாரத்தை அளிக்கிறது நம்மிடம் வெவ்வேறு குறிக்கோள்கள் உள்ளன சிறந்த உற்பத்தி தரமான உற்பத்தி அதை மக்களுக்கு அதிகபட்சமாக விற்பனை செய்வது பின்னர் மக்களுக்கு சிறந்த விற்பனையின் பின்னர் சேவையை வழங்குதல் மற்றும் பல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட குறிக்கோள்கள் ஆகும் மேலும் இத்தகைய குறிக்கோள்களை நீங்கள் அடைவதற்கு இறுதியாக நாம் என்ன செய்யப் போகிறோம் அனைத்து பங்குதாரர்கள் உள் மற்றும் வெளிப்புற நபர்கள் மற்றும் நடவடிக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் மிகவும் வெற்றிகரமான ஒரு அமைப்பைப் பெறப்போகிறோம் எல்லோரும் திருப்தி அடைகிறார்கள் எல்லோரும் நிறுவனத்தின் செயல்திறனில் மகிழ்ச்சியடைகிறார்கள் எல்லோரும் அந்த அமைப்பில் பணியாற்றுவதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எனவே நான் சீரான ஸ்கோர்கார்டு பற்றிய விவாதத்தைத் தொடங்கினேன் எனவே சீரான ஸ்கோர்கார்டு என்றால் என்ன அது எப்படி இருக்கிறது சமச்சீர் ஸ்கோர்கார்டை நாம் எவ்வாறு உருவாக்க முடியும் வெவ்வேறு செயல்திறன் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்த்தோம் மற்றும் அடுத்த வகுப்பில் ஸ்கோர்கார்ட்களின் வேறுபட்ட முக்கிய அம்சங்கள் என்ன என்பது குறித்து நான் உங்களுடன் விவாதிக்கிறேன் மிக்க நன்றி